வி தொகுதி மும்முனை மின் தொகுப்பு உடன் இணைக்கப்படலாம் மும்முனை மின் தொகுப்பிற்கான கட்டமைப்பை பார்ப்போம் என்னுடைய பிவி தொகுதியின் வெளியீடு DC DC மாற்றிக்கு இணைக்கப்பட்டுள்ளது நமக்கு நன்கு பரிச்சயமான டி சி மாற்றி இங்கே ஒரு கட்டுப்பாட்டு உள்ளீட்டைக் கொண்டுள்ளது இது உள்ளீட்டு மின்மறுப்பை மாற்றியமைக்கும் சி மாற்றியின் வெளியீடு ஒரு இணைப்பு மின்தேக்கியுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது பஸ் மின்தேக்கு திறன் இதில் இருந்து நீங்கள் மும்முனை மாறுதிசையாக்கியை தேர்வு செய்கிறீர்கள் இப்போது 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் ஒரு வலை சுற்றாக உள்ளதுமேலும் இது போன்ற 3 அரை வலைசுற்றுக்கள் 3 வளைக் கரங்கள் ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் ஒன்று மற்றும் இந்த சுவிட்சுகளை கொண்டுள்ளது இதை நான் குறியீடாகக் காட்டியுள்ளேன் அவை பொருத்தமான கேட் டிரைவ்களுடன் MOSFET கள் அல்லது IGBT களாக இருக்கலாம் அவை கட்டுப்படுத்தப்படுகின்றன எனவே நீங்கள் அவற்றை டி சி பஸ்ஸுடன் இந்த முறையில் இணைக்கிறீர்கள் மற்றும் ஒவ்வொரு கரத்தின் மையத்திலிருந்தும் நீங்கள் மின் கம்பியை வெளியே இழுத்து 3 கட்ட மின்மாற்றி ஒவ்வொன்றிலும் இணைக்கிறீர்கள் எனவே இது ஒரு 3 கட்ட மின்மாற்றி ஒவ்வொரு மின் சுருளின் முனையுடன் அனைத்தும் ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளன அது மின்மாற்றிக்கான நடுநிலை புள்ளியாக இருக்கும் எனவே முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை அவை அனைத்தும் ஒன்றாக இணைக்கப்படுகின்றன எனவே இந்த மொத்தமும் ஒரு நட்சத்திர நட்சத்திர வடிவிலான மின்மாற்றியை உருவாக்குகிறது முதன்மை நிலையிலும் இரண்டாம் நிலையிலும் இந்த ஒவ்வொன்றும் நட்சத்திர வடிவ பொதுவான இடத்தில் இணைக்கப்பட்டுள்ளன இரண்டாம் நிலையில் இருந்து நீங்கள் அதை மின் தூண்டிகள் இன் வழியாக ஒவ்வொரு பகுதியையும் R Y B ஃபேஸ் களுடன் இணைக்கிறீர்கள் எனவே இந்த முறையிலேயே நீங்கள் பி வி தொகுதியை மும்முனை மின் தொகுப்பு உடன் இணைக்கலாம் ஒரே வித்தியாசம் என்னவென்றால் நீங்கள் 3 ஃபேஸ் மாறுதிசையாக்கி 3 ஃபேஸ் மின்மாற்றி மற்றும் 3 மின் தூண்டிகள் ஆகியவற்றை வைத்திருக்க வேண்டும் இந்த கட்டமைப்பை நாம் மேலும் மேம்படுத்தலாம் நீங்கள் ஒரு மாறுதிசையாக்கியை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் குறிப்பாக மின்னோட்டம் கட்டுப்படுத்தப்பட்ட மாறுதிசையாக்கியை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் இந்த DC DC மாற்றியை நாம் அகற்றலாம் இது அதிகபட்ச அதிகபட்ச ஆற்றல் புள்ளியை அடைய உதவி செய்கிறது இதை மின் கட்டுப்படுத்தப்பட்ட மாறுதிசையாக்கி வைத்து அதிலேயே நாம் ஒருங்கிணைக்க முடியும் எனவே அந்த கட்டமைப்பை நான் அப்படியே வரைகிறேன் பின்னர் அதிலிருந்து DC DC மாற்றியை நீக்குகிறேன் பிறகு நமக்கு dc dc மாற்றி இல்லாத கட்டமைப்பு கிடைக்கிறது இப்போது அதிகபட்ச ஆற்றல் புள்ளியை அடைய என்ன செய்வது இந்த மின்திசைமாற்றி மின் தொகுப்பில் செலுத்தப்படும் தூண்டல் மின்னோட்டத்தை கட்டுப்படுத்தப்படுகிறது பின்னர் அதிகபட்ச ஆற்றல் புள்ளியை அடைய ஒரு வழிமுறையை பயன்படுத்தப்படுகிறது பி வி பேனலின் முனைய முன்னோட்டங்கள் மற்றும் பி வி பேனலின் முனைய மின் அழுத்தங்களை அளவிட முடியும் மற்றும் பெறப்பட்ட சக்தியை அதிகபட்ச ஆற்றல் புள்ளியை அடையும் வழிமுறை வழியாக அனுப்ப முடியும் இந்த வழிமுறையின் படி மின்தொகுப்புக்கு தேவையான மின்னோட்ட அளவு கிடைக்கிறது மின்தொகுப்பில் உணரப்பட்ட அளவுகள் பின்னூட்டம் அளிக்கப்பட்டு பின்னர் தேவையான அளவு பின்பற்றப்பட்டு நமக்கு தேவையான பின்னூட்டங்களை இங்கு அளிக்கிறது அதனால் நமக்கு அதிகபட்ச ஆற்றல் PV பேனலில் இருந்து கிடைக்கும் எனவே இந்த வழியில் பி வி தொகுதி மற்றும் மின் தொகுப்புக்கு இடையில் ஒரே ஒரு ஆற்றல் நிலை மட்டுமே இருக்கும் ஒரு கட்டமைப்பை நாம் அமைக்கலாம் நீங்கள் ஒரு ஒற்றை ஃபேஸ் தொகுப்பில் இதைப் பயன்படுத்தலாம் அங்கு நீங்கள் ஒரு ஃபேஸ் மாறுதிசை ஆக்கி ஒரு ஒற்றை ஃபேஸ் மின்மாற்றி மற்றும் ஒரு மின்தூண்டி யின் வழியாக பி வி தொகுதியிலிருந்து மின் தொகுப்பை அணுகலாம் நான் சிறிது இடத்தை உருவாக்குகிறேன் பின்னர் தற்போதைய கட்டுப்பாட்டு மாறுதிசையாக்கியை நான் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளேன் இந்த MPPT இன்வெர்ட்டருக்குள் ஒருங்கிணைக்கப்படலாம் இப்போது ஒற்றை ஃபேஸ் கட்டமைப்பை வரைகிறேன் எனவே ஒற்றை ஃபேஸ் டோபாலஜி விஷயத்திலும் பி வி தொகுதி ஒரு ஒற்றை ஃபேஸ் மாறுதிசையாக்கியுடன் இணைக்கப்படலாம் இது இரண்டு சுற்று கரங்கள் மற்றும் மத்தியில் கரங்கள் உடன் உள்ளது இது போன்ற ஒற்றை ஃபேஸ் மின்மாற்றியுடன் இணைக்கப்பட்டுள்ளன மின்மாற்றியின் இரண்டாம் நிலை ஒரு மின்தூண்டி யுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது ஃபேஸ் மற்றும் நியூட்ரல் கோடுடன் இடைமுகப்படுத்துகிறது எனவே இது 3 ஃபேஸ் சுற்றுக்கு சமமான ஒரு ஒற்றை ஃபேஸ் அமைப்பு அதே செயல்பாட்டைச் செய்கிறது MPPT தற்போதைய கட்டுப்பாட்டு மாறுதிசைமாற்றி உடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது 3 கட்ட அமைப்பை பொறுத்தவரை இந்த 3 ஃபேஸ் மின்மாற்றியை குறியீடாக ஒரு நட்சத்திர நட்சத்திர முறையில் இணைக்கப்பட்ட மின்மாற்றி எனக் காட்டியுள்ளேன் ஆனால் நீங்கள் ஒரு நட்சத்திர டெல்டா இணைக்கப்பட்ட மாறுதிசைமாற்றியை கொண்டிருக்கலாம் ஒரு வேளை இந்த ஃபேஸ் மின் தொகுப்பு சமநிலையற்ற அதிர்வெண்கள் கொண்டு இருந்தால் மின் ஓட்டங்களில் 0 வரிசை கூறுகள் Δ இணைக்கப்பட்ட மாறு திசை மாற்றியில் சென்று கொண்டு இருக்கும் எனவே சில நேரங்களில் மின்மாற்றி நட்சத்திர நட்சத்திரம் அல்லாமல் நட்சத்திர டெல்டா வாக இருப்பதை நீங்கள் அறியலாம் இந்த கட்டமைப்பை நாம் மேலும் மேம்படுத்தலாம் இந்த தற்போதைய தூண்டல் முழு சுமை மின்னோட்டத்தின் 50 ஹெர்ட்ஸ் கூறுகளாக குறைந்த அதிர்வெண்ணைக் கொண்டு செல்கிறது எனவே இது மிகவும் பெரியதாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருக்கும் மேலும் இது குறைந்த அதிர்வெண் லேமினேஷன்களால் ஆன குறைந்த அதிர்வெண் மின்மாற்றி இப்போது உங்களிடம் பெரிய மின்மாற்றி மற்றும் இந்த மின்தூண்டி இருக்கிறது அதேபோல் 3 ஃபேஸ் விஷயத்திலும் இது ஒரு பெரிய மின்மாற்றி மற்றும் 3 மின் தூண்டிகள் உள்ளது இந்த மின்மாற்றிக்குள் தூண்டியை கசிவு தூண்டல் வடிவில் யாரும் சேர்க்க முடியாது மின்மாற்றியின் கசிவு தூண்டல் பெரியதாக இருந்தால் கசிவு தூண்டல் தூண்டியின் வேலையைச் செய்யும் அதனால் நீங்கள் ஒரு புதிய மின்தூண்டி வைத்திருக்க தேவையில்லை இருப்பினும் கசிவு தூண்டலின் மதிப்பைக் கட்டுப்படுத்துவது எளிதல்ல எனவே நீங்கள் மின்மாற்றியை உருவாக்குகிறீர்கள் கசிவு தூண்டலைச் சரிபார்க்கவும் பின்னர் கசிவு தூண்டல் போதுமானதாக இல்லாவிட்டால் சிறிய தூண்டிகள் வைக்கப்படும் எனவே அதுவும் ஒருவர் எடுக்கக்கூடிய அணுகுமுறை ஆகும் எனவே இந்த இரண்டு கட்டமைப்புகளையும் தூண்டல் இல்லாமல் வரைந்து மின்மாற்றியை சமமான சுற்று மூலம் விளக்குகிறேன் கசிவு தூண்டல் எவ்வாறு உதவும் இப்போது சுற்றுகளின் இந்த பகுதியை மட்டும் கருத்தில் கொள்ளுங்கள் மின்மாற்றியின் சமமான சுற்று ஒன்றை நான் விளக்குகிறேன் நான் இப்பொழுது மின்மாற்றி மின்தூண்டி இணைக்கப்பட்ட மின் தொகுப்பினை வரைகிறேன் இப்போது மின்மாற்றியின் சமமான சுற்று வரைய உள்ளேன் முதன்மை மின் தடை முதன்மை பக்க கசிவு தூண்டல் காந்தமாக்கும் தூண்டலின் பரஸ்பர தூண்டல் இரண்டாம் பக்க கசிவு தூண்டல் இரண்டாம் நிலை மின் தடை மற்றும் இந்த மின்மாற்றி தூண்டல் என வரைந்து பின்னர் மின்தொகுப்புடன் இணைக்கிறேன் சரி இப்போது இந்த பகுதிகளுக்கு பெயரிடுகிறேன் இது rp இது Lσp இது Lm பரஸ்பர தூண்டல் இது தூண்டலின் மிகப் பெரிய மதிப்பு இது இரண்டாம் நிலை இரண்டாம் நிலை எதிர்ப்பின் கசிவு தூண்டல் ஆகும் இப்போது ஒரு மின்னோட்டமானது முதன்மை நிலையிலிருந்து இரண்டாம் நிலைக்கு பாயும் போது அது இந்த பாதையை எடுத்து தூண்டல் மற்றும் தொகுப்பின் சுமை வழியாக பாய்கிறது பின்னர் மீண்டும் திரும்புகிறது எனவே இந்த கசிவு தூண்டல் Lσp மற்றும் Lσs ஆகியவை மின்னோட்டத்தின் தொடர் பாதையில் வருகின்றன எனவே அவை தொடர் மின்மறுப்பாக செயல்படுகின்றன இப்போது இந்த Lm மிகப் பெரிய தூண்டல் ஆகும் எனவே இந்த மின்மறுப்பு LσS மற்றும் Lσp இன் தூண்டலுடன் ஒப்பிடும்போது மிகப் பெரியதாக இருக்கும் இந்த தூண்டல் மதிப்பு L ஐ விட L plus Lσs அதிகமாக இருந்தால் இந்த மதிப்பு L ஐ அகற்றலாம் அகற்றலாம் இப்போது Lσp மற்றும் Lσs மதிப்பு நமக்கு எப்படித் தெரியும் இப்போது நீங்கள் மின்மாற்றி வைத்தவுடன் இந்த பரிசோதனையை ஆஃப்லைனில் செய்கிறீர்கள் மின்மாற்றியை சுற்றில் இருந்து அகற்றி பின்னர் இரண்டாம் நிலை முனையுங்களை இணைக்கவும் நீங்கள் இரண்டாம் நிலை இணைத்தவுடன் புற முனையங்களிலிருந்து பார்க்கப்படும் மின்மறுப்பு என்ன வருகிறது Lm உடன் Lσs இணையாக இருக்கிறது மற்றும் rs மற்றும் rp ஐ மிகக்குறைவாக கருதுகிறேன் Lσs உடன் ஒப்பிடும்போது Lm மிகப் பெரியதாக இருக்கும்எனவே இவைகளுடைய இணையான மதிப்பு Lσs ஆக இருக்கும் மொத்தமாக Lσs மற்றும் Lσp மட்டுமே இருக்கும் இரண்டாம் நிலை பக்கத்திலிருந்து நீங்கள் அளவிட விரும்பினால்மின்மாற்றியை சுற்றிலிருந்து அகற்றி முதன்மை முறுக்குகளை சுருக்கி பின்னர் இரண்டாம் நிலை முனையங்களிலிருந்து அளவிடவும் இந்த இரண்டு அளவீடுகளும் சமமான தூண்டல்களையும் கசிவு தூண்டல்களையும் கொண்டிருக்கும் எனவே உங்களுக்கு இரண்டாம் நிலை முனையங்களிலிருந்து பார்க்கும்போது சமமான கசிவு தூண்டல் கிடைத்திருக்கும் முதன்மை டெர்மினல்களைக் ஒன்றாக இணைக்கும் பொழுது r p and rs குறைந்த அளவாகும் எனவே Lσp மற்றும் Lm இணையாக இருக்கும் இதில் Lm ஆனது Lσp விட அதிக அளவில் இருக்கும் எனவே நமக்கு Lσp and Lσs அடுத்தடுத்து கிடைக்கும் இதையே நீங்கள் இரண்டாம் நிலை முனையங்களில் காண்பீர்கள் எனவே இந்த தூண்டலை எங்கு வைக்க விரும்புகிறீர்கள் அல்லது இந்த தூண்டலை மாற்ற விரும்புகிறீர்கள் என்பதைப் பொறுத்து முதன்மை முனையங்களிலிருந்து அல்லது இரண்டாம் நிலை முனையங்களிலிருந்து காணப்படும் கசிவு தூண்டலை நீங்கள் அளவிடலாம் எனவே நான் இந்த 1p 2p 1s மற்றும் 2s ஒன்றாகபட்ட 1s மற்றும் 2s இந்த சோதனைகள் அனைத்தும் சுற்று செயல்படாதபோது மின்மாற்றியை அகற்றிவிட்டு தனித்தனியாக இந்த பரிசோதனையை செய்ய வேண்டும் இவை இரண்டும் 1 s மற்றும் 2 s இங்கிருந்து பார்த்தபடி தூண்டலை ஒன்றாகபட்ட பின்னர் அளக்கலாம் மேலும் நீங்கள் பெறும் தூண்டலின் மதிப்பு முதன்மைப் பக்கத்திலிருந்து பார்க்கும்போது கிடைக்கும் சமமான கசிவு தூண்டல் ஆகும் அதேபோல் நான் 1p மற்றும் 2p ஐ இந்த இரண்டு முனையங்களில் உள்ள தூண்டலை அளவிட்டால் இந்த இரண்டாம் பக்கத்திலிருந்து பார்க்கும்போது நீங்கள் சமமான கசிவு தூண்டல் மதிப்பைப் பெறுவீர்கள் எனவே இந்த வழியில் நீங்கள் சமமான கசிவு தூண்டலைக் கண்டுபிடித்து அந்த மதிப்பைப் பயன்படுத்தலாம் அதேபோல் நீங்கள் முன்பு வைத்த L மதிப்புடன் ஒப்பிடலாம் இது ஒரே அளவில் இருந்தால் சமமாகவோ அல்லது அதிகமாகவோ இருந்தால் நீங்கள் இந்த L ஐ அகற்றி மின்மாற்றியின் கசிவு தூண்டலைப் பயன்படுத்தலாம் இது குறைவாக இருக்கும்போது வித்யாசத்துக்கு ஏற்ப சிறிய தூண்டல் அளவினை பயன்படுத்த வேண்டி இருக்கும் 3 கட்ட மின்மாற்றிக்கும் இதையே செய்யலாம் நீங்கள் இரண்டாம் பக்கத்திலிருந்து பார்க்கும்போது சமமான தூண்டலைக் காண விரும்பினால் எல்லா முதன்மை பக்கங்களையும் நேரடியாக இணைக்கவும் பின்னர் ஒவ்வொரு இரண்டாம் பக்கத்திலிருந்தும் காணப்படும் தூண்டலை a b c அல்லது R Y B களிலிருந்து அளவிடலாம் இரண்டாம்நிலையிலிருந்து பார்த்த சமமான தூண்டல் உங்களுக்குக் கிடைக்கும் அதேபோல் இரண்டாம் நிலை சுருள்களையும் நேரடியாக இணைத்து இதேபோன்று முதன்மை நிலையிலிருந்தும் நீங்கள் அளவிடலாம் இதே முறையில் நீங்கள் இந்த தூண்டலை நீக்கிவிட்டு மென்மையான சுற்று வைக்கலாம் இது உங்களுக்கு நல்ல செயல்திறனைத் தரும்